வணக்கம் இந்த பாடத்தின் முதலாவது தொகுதி நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் பயிற்றுவிப்பாளர் ஐ டி பம்பாயின் மின் பொறியியல் துறையின் பேராசிரியர் ஜெயந்த முகர்ஜி இந்த பாடத்திட்டத்தில் முதன்மையாக நுண்ணலை பொறியியல் பற்றி விவாதிப்போம் உங்களுக்குத் தெரிந்தபடி நுண்ணலை பொறியியல் என்பது எலக்ட்ரிகல் பொறியியல் துறையில் ஒரு துறையாகும் அங்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் வரம்பைக் கொண்ட சமிக்ஞைகளை நாம் கையாளுகிறோம் இந்த அதிர்வெண் வரம்பு பொதுவாக 1 GHz முதல் 30 GHz வரை இருக்கும் இருப்பினும் இந்த அதிர்வெண்ணை விடக் குறைவாகவும் 1 GHz விடக் குறைவாகவும் 30 GHz மேலாகவும் இருந்தாலும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் படிக்கும் கொள்கைகளைப் பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக இது நுண்ணலை பொறியியலின் எல்லையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது இப்போது நுண்ணலை பொறியியலின் முக்கிய அம்சம் சிக்னலின் அலைநீளம் 1 GHz மற்றும் 30 GHz இடையே சமிக்ஞைகள் இருக்கும்போது வெற்றிடத்தின் மூலம் பரப்புவதைக் கருத்தில் கொண்டால் அலைநீளம் சென்டிமீட்டரில் இருக்கும் சுமார் 30 GHz இருக்கும் சமிக்ஞைகளுக்கு அங்கு அலைநீளம் மில்லிமீட்டராகிறது மீண்டும் மிகக் குறைந்த அதிர்வெண் சமிக்ஞைகளுக்கு அலைநீளம் மீட்டரில் செல்கிறது எனவே நுண்ணலை பொறியியலில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளது அலைநீளம் சென்டிமீட்டரில் இருக்கும் அதிர்வெண்களின் வரம்பை நாம் எவ்வாறு வகைப்படுத்தலாம் நுண்ணலை பொறியியல் அடிப்படையில் 1 GHz முதல் 30 GHz வரை இருக்கும் சமிக்ஞைகளை உள்ளடக்கியது இப்போது 30 GHz யை தாண்டி அலைநீளம் மில்லிமீட்டரில் உள்ளது அதனால்தான் இது ஒரு மில்லிமீட்டர் அலை வரம்பு பகுதி என்று அழைக்கப்படுகிறது 1 GHz க்கும் கீழே நம்மிடம் UHF மற்றும் VHF வரம்புகள் உள்ளன எனவே இது நுண்ணலை பொறியியல் வரையறுக்கப்பட்ட வரம்பை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கொண்டுள்ளது இப்போது இந்த அலைவரிசைகளின் சிறப்பு என்ன நாம் அதை ஒரு எளிய எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம் ஒரு சமிக்ஞை பயன்படுத்தப்படும் ஒரு செப்புத் தகட்டைக் கருத்தில் கொண்டு இந்த தட்டில் உருவாகும் மின்னழுத்தம் அல்லது தற்போதைய அலை எந்த பாணியில் மாறுபடும் என்று கூறுங்கள் இப்போது என்ன நடக்கிறது என்றால் இந்த தட்டின் அகலமும் நீளமும் 30 செ மீ மற்றும் 30 செ மீ என்று சொல்லலாம் சாதாரண KVL கிர்ச்சாப்பின் மின்னழுத்தம் குறைவாக குறைந்த அதிர்வெண்களில் அல்லது DCக்கு ஒரு சமிக்ஞை பயன்படுத்தப்பட்டால் முழு செப்புத் தகடு ஒரு நல்ல மின்கடத்தியாக இருக்கும் வரை முழு செப்புத் தகடு ஒரே மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கும் ஆனால் அது இங்கே அப்படி இல்லை ஏனெனில் இங்கே சமிக்ஞையின் அலைநீளம் தட்டின் பரிமாணங்களுடன் ஒப்பிடத்தக்கது அதனால்தான் ஒவ்வொரு புள்ளியும் அலை கட்டமைப்பைப் பொறுத்து வெவ்வேறு மின்னழுத்தத்தைக் கொண்டுள்ளன எனவே அது ஒரு புள்ளி ஆகவே நெட்வொர்க் சிக்கல்களை குறைந்த அதிர்வெண் அல்லது DC யில் தீர்க்க நாம் அடிக்கடி பயன்படுத்தும் பாரம்பரிய KCI மற்றும் KCL ஆகியவை நுண்ணலை வரம்பு சமிக்ஞைகளுக்கு வரும்போது இனி பொருந்தாது இப்போது அலை கொண்டு செல்லப்படுவதால் இந்த அதிர்வெண்களில் சமிக்ஞைகளின் அலை தன்மையை நாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் எனவே நமக்குத் தெரிந்த சாதாரண மின்னழுத்த மின்னோட்ட உறவுகளைப் பயன்படுத்தி ஒரு கடத்தியுடன் பரிமாற்றம் நிகழலாம் V I ஒரு மின்னழுத்தம் இருந்தால் அது போன்ற ஒரு மின்னோட்டம் இருக்க வேண்டும் அலை பரப்புதலின் மூலம் மின்சாரம் பரவக்கூடும் ஆகவே நாம் அலை பரப்புதலைக் கொண்டிருக்கும்போது வளைந்துகொடுப்பதைக் காண வேண்டும் அது ஒரு விளைவு பின்னர் வேக மாற்றம் உள்ளது ஒரு அலை ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு பயணிக்கும்போது அலையின் வேகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது இது சமிக்ஞையின் அலை இயல்பின் அம்சங்களில் ஒன்றாகும் எனவே இவை அதன் சில விளைவுகள் மற்றொன்று நான் சொன்னது போல் பரப்புதல் எப்போதும் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த உறவைக் கொண்டிருக்க வேண்டியதில்லை என்பதால் ஒற்றை கடத்தி அலை வழிகாட்டிகள் மூலமாகவும் நாம் பரப்பலாம் நான் சொல்வது என்னவென்றால் மின்சார சக்தி அனுப்புதலின் பாரம்பரிய அறிவு என்னவென்றால் 2 புள்ளிகளுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாடு இருக்க வேண்டும் மற்றும் சக்தி கடத்தப்படுகிறது என்பதை இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில் இருக்கும் மற்றும் மின்னழுத்தத்தின் மூலம் சொல்லலாம் ஆனால் நுண்ணலை அதிர்வெண்ணில் நான் சொன்னது போல் இருக்கக்கூடாது எனவே இது ஒரு எளிய அலை அடிப்படையிலான பரிமாற்றமாக இருக்கலாம் அலை அடிப்படையிலான பரிமாற்றம் நடப்பதால் நமக்கு 2 கடத்திகள் அல்லது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் தேவையில்லை இது அவர்களின் டிரஸ் ஒரு செவ்வக அலை வழிகாட்டி என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட கடத்தி நம்மிடம் இருக்கும் அதாவது தற்செயலான சக்தியாக இருப்பின் நுண்ணலை தற்செயல் சக்தி அலை இந்த அலை வழிகாட்டி வழியாக பயணிக்கிறது அதில் ஏதும் சிறப்பு இல்லை 2 வது சிறப்பு மின்கடத்தியும் தேவையில்லை எனவே இது நுண்ணலை மின் பரிமாற்றத்தின் மற்றொரு அம்சமாகும் ஒற்றை கடத்தியைப் பயன்படுத்தி மின் பரிமாற்றம் நிகழலாம் ஒற்றை மின்கடத்தி பரிமாற்றம் எனவே KCL மற்றும் KCL ஆகியவை நுண்ணலை பொறியியலுக்கு முற்றிலும் பொருந்தாது என்றால் வேறு என்ன பொருந்தும் எனவே இதைத் தீர்ப்பதற்கான கடுமையான வழி மேக்ஸ்வெல்லின் விதிகளைப் பயன்படுத்துவதாகும் மேக்ஸ்வெல்லின் விதிகளைப் பற்றி நான் விரிவாகப் பேசப் போவதில்லை நீங்கள் அதை எந்த மின்காந்த பாடப்புத்தகத்திலும் காணலாம் ஆனால் இந்த மேக்ஸ்வெல்லின் விதிகளின் தீர்வுகளை நாம் பார்ப்போம் எனவே மேக்ஸ்வெல்லின் விதிகளின் தீர்வுகள் எனவே அனைத்து நுண்ணலை பொறியியல் சிக்கல்களையும் தீர்ப்பதற்கான அடிப்படைக் கொள்கை இதுதான் KCL மற்றும் KVL பொருந்தாது என்பதால் ஒவ்வொரு நிகழ்விற்கும் மேக்ஸ்வெல்லின் விதிகளை நாம் நேரடியாகப் பயன்படுத்தலாம் இது போன்ற ஒரு செவ்வக அலை வழிகாட்டி என்று நாம் அழைக்கும் ஒரு குறிப்பிட்ட அலை வழிகாட்டிக்கு மேக்ஸ்வெல்லின் விதிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு 3 வகையான தீர்வுகள் கிடைக்கின்றன 1 வது TEM அலைகள் என்று அழைக்கப்படுகிறது 2 வது TE அலைகள் என்றும் 3 வது TM அலைகள் என்றும் அழைக்கப்படுகிறது TEM அலைகள் என்பது பரவலின் திசையில் மின்சார அல்லது காந்தப்புலத்தின் எந்த கூறுகளும் இல்லாத அலைகள் நம் பரவல் திசை Z திசையிலும் X மற்றும் Y மற்ற ஒருங்கிணைப்பு அச்சுகளிலும் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் TEM அலைகளில் நம் EZ HZ க்கு சமமாகவும் HZ 0 க்கு சமமாக இருக்கும் குறுக்குவெட்டு மின்சார அலைகள் என்றும் அழைக்கப்படும் TE அலைகளில் நம்மிடம் காந்தப்புலத்தின் எந்த கூறுகளும் இல்லை மன்னிக்கவும் பரவலின் திசையில் மின்சார புலத்தின் எந்த கூறுகளும் இல்லை ஆனால் பரவலின் திசையில் காந்தப்புலத்தின் கூறு பூஜ்ஜியம் அல்லாமல் இருக்கும் மற்றும் TM அலைகள் மாற்றும் அதாவது பரப்புதலின் திசையில் காந்தப்புலத்தின் எந்த கூறுகளும் இருக்காது ஆனால் பரவலின் திசையில் உள்ள மின்சார புலம் பூஜ்ஜியம் அல்லாமல் இருக்க வேண்டும் இப்போது இந்த 3 வகையான அலைகளின் முக்கியத்துவங்கள் என்ன இப்போது TEM அலைகள் TEM அலைகளைப் பற்றி நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் அவை 2 கடத்தி அலை வழிகாட்டிகளுக்கு மட்டுமே பொருந்தும் 2 கடத்தி அலை வழிகாட்டிகளுக்கு மட்டுமே TEM அலைகளுக்கு ஒரு தீர்வு உள்ளது அதாவது ஒரு ஊடகம் மூலம் பரப்பக்கூடிய ஒரு TEM அலை உள்ளது TE மற்றும் TM ஐப் பொறுத்தவரை நாம் பல தீர்வுகளைக் கொண்டிருக்கலாம் பல தீர்வுகள் என்றால் ஒரே ஊடகம் வழியாக ஒன்றுக்கு மேற்பட்ட TE அல்லது TM அலை இருக்கலாம் TE அல்லது TM அலைகளின் மற்ற பண்புகள் அவை கட் ஆஃப் அதிர்வெண் என்று அழைக்கப்படுகின்றன கட் ஆஃப் அதிர்வெண் என்பது ஒரு TE அல்லது TM ஐ கடத்த முடியாத போது கீழே உள்ள ஒரு அதிர்வெண் மற்றும் TE அல்லது TM அலைகளின் பயன்முறை அல்லது தீர்வு ஆதிக்கம் செலுத்தும் முறை என அழைக்கப்படும் மிகக் குறைந்த கட் ஆஃப் அதிர்வெண் அதுதான் வரையறை மிகக் குறைந்த கட் ஆஃப் அதிர்வெண் கொண்ட பயன்முறையை ஆதிக்கம் செலுத்தும் முறை என அழைக்கப்படுகிறது பல்வேறு நுண்ணலை சாதனங்களின் செயல்பாட்டைப் புரிந்துகொள்வதற்கு நாம் எவ்வாறு முன்னேற முடியும் என்பதற்கான அடிப்படைகள் இவை இவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகள் இப்போது இந்த வரிக்கு மீண்டும் வருகிறேன் எனவே FC என்பது கட் ஆஃப் அதிர்வெண் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நாம் ஒரு உருளை அலை வழிகாட்டி என்று அழைக்கிறோம் என்று சொல்லுங்கள் எனவே ஒரு இணையான தட்டு அலை வழிகாட்டியாக நாம் அழைப்பதைத் தொடங்குவோம் எந்த இணையான தட்டு அலை வழிகாட்டியும் ஒரு அலை வழிகாட்டியாகும் அங்கு நமக்கு 2 அடுக்கு உலோகங்கள் உள்ளன எல்லையற்ற உலோகங்களின் அடுக்குகள் d என்ற தூரத்தால் பிரிக்கப்படுகின்றன இப்போது இந்த இணை தட்டு அலை வழிகாட்டிக்கான மின்சார மற்றும் காந்தப்புல தீர்வுகள் இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளன TEM பயன்முறையைப் பொறுத்தவரை இவை எனது தீர்வுகள் இது நிச்சயமாக மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளால் பெறப்படுகிறது அங்கு ஈட்டா என்பது உள்ளார்ந்த மின்மறுப்பு மற்றும் Vo என்பது தட்டுகளுக்கு இடையிலான மின்னழுத்தமாகும் மற்றும் K பரவல் மாறிலி இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது TM தீர்வுகள் வழங்கப்படுகின்றன எனவே TM அலை தீர்வைக் கண்டுபிடிக்க மேக்ஸ்வெல்லின் விதிகளை மீண்டும் பயன்படுத்தினால் அவை இதுபோன்று வழங்கப்படுகின்றன எனவே TM அலைக்கு இதுவே தீர்வு இப்போது நம்மால் பார்க்க முடியும் இந்த நிலையான n இன் காரணமாக இந்த சைனூசாய்டல் உள்ளே என்ன நடக்கிறது என்றால் EZ இன் பல தீர்வுகள் உள்ளன N இன் பல்வேறு மதிப்புகளுக்கு நாம் EZ இன் பல்வேறு தீர்வுகளைக் கொண்டிருக்கலாம் இப்போது மிகக் குறைந்த கட் ஆஃப் அதிர்வெண் கொண்ட பயன்முறையானது ஆதிக்கம் செலுத்தும் முறையாகிறது எனவே ஒரு இணையான தட்டு அலை வழிகாட்டிக்கு நாம் TE1 TM2 TM0 TE0 TM1 போன்ற முறைகள் இருக்கும் n இன் மதிப்பைப் பொறுத்து பல்வேறு முறைகள் T1 TM 2 TM0 TE0 TM1 மற்றும் TM TE கரைசலை நீங்கள் எடுத்துக்கொள்வதை பொருத்தது எனவே TM பயன்முறையில் இந்த தீர்வுகள் நம்மிடம் இருந்ததைப் போலவே TE பயன்முறையிலும் ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போது நான் சொன்னது போல் ஒவ்வொரு அலை வழிகாட்டிக்கும் ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் அதிர்வெண் உள்ளது மேலும் இந்த பீட்டாவிற்கும் ஒமேகாவிற்கும் இடையில் ஒரு உறவை நாம் வரையலாம் எனவே ஒரு இணையான தட்டு அலை வழிகாட்டிக்கு கூட பீட்டா என்பது Kயின் அடுக்கு இரண்டு KC யின் அடுக்கு இரண்டுக்கு சமம் என்பதைக் கண்டோம் பின்னர் K2pi பை லாம்ப்டா ஹோல் ஸ்க்வாயராக ஆக வழங்கப்படுகிறது KC ஐ npi பை dஆக வழங்கப்படுகிறது 2pi லேம்டா ஒமேகாவுக்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த உறவைப் பயன்படுத்தி ஒமேகா மற்றும் பீட்டாவிற்கு இடையில் ஒரு வளைவைத் திட்டமிட்டால் நமக்குக் கிடைப்பது இது போன்றது இந்த வரி TEM அலையைப் போலவே ஒமேகா பீட்டாவிற்கு நேரடியாக விகிதாசாரமாக இருக்கும்போது இப்படி இருக்கும் TEM அலைக்கு K அல்லது பீட்டா மியூ எப்சிலனின் ஒமேகா டைம்ஸ் ஸ்கொயர் ரூட்டுக்கு சமம் என்று பார்த்தோம் TEM அலைக்கு பீட்டாவிற்கும் ஒமேகாவிற்கும் இடையிலான உறவு ஒரு நேர் கோடு ஆனால் இந்த TE மற்றும் TM அலை TM பயன்முறைகளுக்கு இந்த வகையான ஒரு வரியால் தொடர்பு வழங்கப்படுவதைக் கண்டோம் இப்போது இது என்ன பீட்டா நாம் பார்த்த பீட்டா ஒரு வகை நீங்கள் இதை லாம்ப்டா G மீது 2 பை என வரையறுக்கலாம் அங்கு லாம்ப்டா G என்பது வெளிப்படையான அலைநீளம் எனவே லாம்ப்டா என்பது அலைநீளத்தின் உண்மையான உள்ளீடு உள்ளீட்டு சமிக்ஞையின் அலைநீளம் லாம்ப்டா G என்பது ஊடகங்கள் அல்லது சாதனத்தின் உள்ளே வெளிப்படையான அலைநீளம் ஆகும் பீட்டா மற்றும் ஒமேகா பீட்டா மற்றும் லாம்ப்டாவுக்கு இடையே இப்போது காட்டப்பட்டுள்ள இந்த தொடர்பில் இருந்து இந்த வகையான வளைவு லாம்ப்டா ஒமேகாவுக்கு விகிதாசாரமாக இருப்பதால் இந்த சமன்பாட்டை நாம் எழுதலாம் எனவே நாம் பெற்ற இந்த வளைவு ஒரு சிதறல் வளைவு என அழைக்கப்படுகிறது இந்த வளைவு இது போன்ற ஒரு நேர் கோடு என்பதால் இது ஒரு சிதறல் வளைவு என்று அழைக்கப்படுகிறது எந்த சிதறலும் இருந்திருக்காது அதாவது எல்லா அதிர்வெண்களும் ஒரே வேகத்தில் பயணித்திருக்கும் ஆனால் வளைவில் இந்த வளைவு இருப்பதால் முதலில் சில அதிர்வெண்கள் தடைசெய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிவோம் இது மின்காந்த அலைவரிசை என அழைக்கப்படுகிறது அவை தடைசெய்யப்பட்ட அதிர்வெண்கள் மற்றும் கட்ட வேகம் அல்லது ஒரு கட்டம் அலைகளின் நிலையான கட்டம் செல்லும் வேகம் ஆகியவை காடால் சாய்வுக்கு சமமாகும் இது இந்த ஆரம்ப புள்ளியுடன் சேரும் கோட்டின் சாய்வு ஆகும் எனவே அந்த வரியின் சாய்வு கட்ட வேகம் மற்றும் தொடுநிலை வேகம் எந்த புள்ளிகளுக்கும் தொடுகோட்டின் சாய்வு குழு வேகம் என அழைப்பதை தருகிறது இப்போது குழு வேகம் குறைப்பு உறைகளின் திசைவேகமாகக் கருதப்படலாம் அல்லது உங்களிடம் ஒரு அலைவீச்சு பண்பேற்றப்பட்ட சமிக்ஞை இருந்தால் வீச்சு பண்பேற்றபட்ட சமிக்ஞை முழு உறை பயணிக்கும் வேகம் குழு வேகம் என அழைக்கப்படுகிறது கட்ட வேகம் என்பது ஒரு அதிர்வெண்ணின் நிலையான கட்டம் பயணிக்கும் வெளிப்படையான வேகம் எனவே இங்கே நாம் வளைவுக்கு திரும்பி வருவது குழு வேகம் நிலையானதாக இருந்தால் அதிர்வெண்களுக்கு இடையில் எந்த விலகலும் சிதறலும் இருக்காது குழு வேகம் நிலையானது அல்ல நீங்கள் இந்த வளைவுடன் செல்லும்போது மாறிக்கொண்டே இருப்பதால் சமிக்ஞையில் சிதறல் அல்லது விலகல் உள்ளது எனவே இதன் பெயர் சிதறல் வரைபடம் எனவே நுண்ணலை சாதனங்களில் இருக்கும் பல்வேறு வகையான தீர்வுகள் மற்றும் முறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இவை அதன் சில அடிப்படைகள் சுற்று கண்ணோட்டத்திற்கு செல்வோம் இப்போது என்ன நடக்கிறது என்றால் ஒரு சமிக்ஞையின் அலைநீளத்தை சுற்றுகளின் மேற்பரப்பு பரிமாணங்களுடன் ஒப்பிடப்படும்போதெல்லாம் இந்த நுண்ணலை விநியோகிக்கப்பட்ட கோடுகளை நீங்கள் விநியோகிக்கும் வரி விளைவு என்று அழைக்கிறீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் அந்த வரியைக் கருத்தில் கொள்ள முடியாது அல்லது ஒருவேளை நாம் செவ்வகத் தட்டுக்குச் சென்றால் இந்தத் தகட்டை இனி ஒரு மின்கடத்தி அல்லது கட்டப்பட்ட உறுப்பு என்று நீங்கள் கருத முடியாது சுற்றுகளின் பரிமாணங்களுடன் ஒப்பிடும்போது அலைநீளம் மிகப் பெரியதாக இருக்கும் குறைந்த அதிர்வெண்களில் கட்டப்பட்ட கூறுகளை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் சுற்றுகளின் பரிமாணத்தை சமிக்ஞையின் அலைநீளத்துடன் ஒப்பிடப்படும்போது இனிமேல் எல்லாவற்றையும் மொத்த உறுப்புடன் தோராயமாக மதிப்பிட முடியாது அலை பயணிக்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் மின்மறுப்பை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த விநியோகிக்கப்பட்ட வரி விளைவுகள் நுண்ணலை பொறியியலின் முக்கிய அம்சமாகும் மேலும் இது குறைந்த அலைநீளம் காரணமாக நிகழ்கிறது நுண்ணலை பொறியியல் பற்றி 2 முக்கிய விஷயங்கள் ஒன்று நாம் ஏற்கனவே தீர்வைப் பெற்றுள்ள அலை இயல்பு மற்றும் 2 வது விநியோகிக்கப்பட்ட விளைவுகள் எனவே அலை இயல்புக்கு நாம் ஏற்கனவே தீர்வைக் கண்டோம் விநியோகிக்கப்பட்ட விளைவுகளைக் கொண்ட ஒரு சுற்றுடன் எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே விநியோகிக்கப்பட்ட விளைவைச் சமாளிக்க L மற்றும் C கொண்ட தூண்டல் தொடர் தூண்டல் மற்றும் ஒரு யூனிட் நீளத்திற்கு ஷன்ட் கொள்ளளவு என நீண்ட பரிமாற்றக் கோட்டைக் கருத்தில் கொள்வோம் இதன் பொருள் என்னவென்றால் இந்த வரியின் நீளம் முழுவதும் சிறிய தூண்டல்கள் உள்ளன மேலும் இந்த வரியின் நீளம் முழுவதும் சிறிய கொள்ளளவுகளும் உள்ளன இதில் சிக்கல் என்னவென்றால் ஷன்ட் மற்றும் தொடர் தூண்டல் போன்றவற்றில் மிகச் சிறிய கொள்ளளவுகள் இருக்கும்போது தீர்வு காண வேண்டும் நான் சொன்னது போல் இதை நீங்கள் ஒரே ஒரு மின்மறுப்புடன் தோராயமாக மதிப்பிட முடியாது ஏனென்றால் இது சாத்தியமில்லாத எண்ணற்ற நீண்ட ஏணி வலையமைப்பைத் தீர்ப்பது போல இருக்கும் அதற்கு பதிலாக நாம் மிகச் சிறிய வேறுபட்ட உறுப்பு DZ ஐ எடுத்து அதை இப்படி பிரதிநிதித்துவப்படுத்தினால் இது மிகச் சிறிய உறுப்பு ஆகும் இதன் தொடர் தூண்டல் மற்றும் ஷன்ட் கொள்ளளவு இதுபோன்று வழங்கப்படுகிறது எனவே இப்போது நாம் கிர்ச்சோப்பின் தற்போதைய விதியை பயன்படுத்தினால் இது மிகச் சிறிய உறுப்பு இதை மேலும் பிரிக்க முடியாது என்று நாம் கருதுகிறோம் இந்த உறுப்பு கிர்ச்சோப்பின் தற்போதைய மற்றும் மின்னழுத்த விதியை பயன்படுத்தினால் இது போன்ற சமன்பாடுகளைப் பெறுகிறோம் எனவே இது KVL பயன்படுத்தும் 1 வது சமன்பாடு ஆகும் KCL ஐப் பயன்படுத்தி இந்த சமன்பாடாகப் பெறுகிறோம் எனவே இங்கே Z மற்றும் Y ஆகியவை ஒரு யூனிட் நீளத்திற்கு மின்மறுப்புகள் மற்றும் சேர்க்கைகள் ஆகும் இழப்பற்ற வரிக்கு Z ஒமேகா L ஆகவும் Y ஒமேகா C ஆகவும் மாற்றப்படும் எனவே இப்போது இந்த 3 சமன்பாடுகளையும் நமக்கு கிடைக்கும் தீர்வையும் இந்த 2 ஒரே நேரத்தில் கேள்விகளைத் தீர்க்கும் சமன்பாட்டையும் வித்தியாசத்தையும் தீர்க்கிறோம் ஆரம்பகால கேள்வி இது போன்றது தான் எனவே இந்த DZ அங்கு இல்லை இந்த ஸ்கிரிபில் குறியை நீங்கள் புறக்கணிக்க முடிந்தால் இது ஒரே மாதிரியான சமன்பாடு இது ஒரே மாதிரியான கேள்வி இவற்றின் தீர்வு இந்த 2 ஒரேவிதமான கேள்விகளில் ஏதேனும் தீர்வு அல்லது இரண்டையும் வழங்கும் DZ மற்றும் IZ மற்றும் தீர்வுகள் வழங்கப்படுகின்றன எனவே இதுதான் தீர்வு நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் உலகம் இந்த பரிமாற்றக் கோட்டின் எந்த நேரத்திலும் மின்னழுத்தமாக இருக்கும் VZ 2 அலைகளின் கூட்டுத்தொகையாக 2 அதிவேக சொற்களாக வழங்கப்படுகிறது எனவே இவை அலைகள் போன்றவை தற்போதைய IZ 2 அலைகளின் வேறுபாட்டிற்கு சமம் மற்றும் Zo ஒரு மாறிலி இது ஒரு இழப்பற்ற கோட்டிற்கு ஒரு மாறிலி ஆனால் ஒரு நஷ்டமான கோட்டிற்கு இது இந்த சமன்பாட்டிற்கு சமம் எனவே இவை 2 புதிய சொற்கள் Z0 மற்றும் காமா காமா பரவல் மாறிலி என்று அழைக்கப்படுகிறது மற்றும் Z0 சிறப்பியல்பு மின்மறுப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த 2 சொற்கள் காமா மற்றும் Z0 ஆகியவை பரிமாற்றக் கோட்டை முழுவதுமாக வகைப்படுத்துகின்றன இப்போது சில சிறப்பு நிகழ்ச்சிகள் உள்ளன எடுத்துக்காட்டாக இழப்பற்ற கோடுகளுக்கு Z0 வெறுமனே L மீது C இன் விகிதமாக வழங்கப்படும் மற்றும் அதிர்வெண்ணைப் பொருட்படுத்தாமல் நிலையானதாக இருக்கும் இழப்பற்ற வரிக்கு மதிப்பு இப்படி வழங்கப்படும் எனவே இது மீண்டும் தீர்வு சிதறடிக்கப்படாததைக் காண்கிறோம் ஏனெனில் காமா நாம் பார்த்தபடி ஒமேகாவுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் பெரும்பாலும் வரும் ஒரு சுவாரஸ்யமான உறவு என்னவென்றால் பரவும் மொத்த சிக்கலான சக்தி என்ன கடத்தப்பட்ட சிக்கலான சக்தியை நான் சமமாகக் காட்டிய சமன்பாடுகளிலிருந்து கணக்கிட முடியும் இந்த சொல் உண்மையான சக்தி அல்லது சுற்றுக்கு ஏற்படும் இழப்பு மற்றும் இந்த சொல் கற்பனை சக்தி அல்லது சேமிக்கப்பட்ட சக்தி எனவே இவை மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் பற்றிய சில அடிப்படைக் கருத்துகள் மற்றும் மைக்ரோவேவ் சாதனங்களைக் கொண்டிருக்கும்போது ஏற்படும் சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொள்கிறோம் எனவே மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் 2 முக்கிய அம்சங்கள் உள்ளன ஒன்று அதற்கான தீர்வுகள் TE TM மற்றும் TEM அலைகள் போன்ற பல்வேறு அலை தீர்வுகள் மற்றும் மற்றொன்று விநியோகிக்கப்பட்ட விளைவுகளாகும் அதற்காக நாம் பரிமாற்ற வரி சமன்பாடுகளை தீர்க்க வேண்டியிருந்தது ஒலிபரப்பு வரிசை சமன்பாடுகளைத் தீர்க்கும்போது பரப்புதல் மாறிலி சிறப்பியல்பு மின்மறுப்பு போன்ற சில புதிய சொற்கள் இருப்பதைக் கண்டோம் இந்த ஒத்துழைப்புக்கு மின்னழுத்தம் V மற்றும் V போன்ற 2 சுயாதீனமான சொற்களைக் கொண்டிருந்தது V பொதுவாக நிகழ்வு அலை என குறிப்பிடப்படுகிறது மற்றும் V பிரதிபலித்த அலை இப்போது நுண்ணலை பொறியியல் என்பது சம்பவத்தை எவ்வாறு கையாளுகிறோம் மற்றும் அலைகளை பிரதிபலிக்கிறதை பொருத்தது அடுத்த தொகுதியில் நுண்ணலை பொறியியலுடன் தொடர்புடைய சில அளவுருக்களைப் பற்றி மேலும் விவாதிப்போம் நன்றி